எனவே தூண்டுதிரன் அத்தியாயத்தை நிறைவு செய்வதற்கு முன்பு எனவே நாம் மேலும் இரண்டு எடுத்துக்காட்டுகளை பார்த்து விட்டு அடுத்த அத்தியாயத்ற்கு செல்வோம் சரியா எனவே இந்த எடுத்துக்காட்டிற்கு வருவோம் எனவே முதலில் 1 அல்லது 2 ற்கு இடையேயான பொருளை தீர்மானிப்போம் நான் உங்களுக்காக நிறைய எடுத்துக்காட்டுகளை கொண்டுவந்துள்ளேன் ஆனால் இந்த முறை நிச்சையமாக மாறிலிகள் உள்ளன ஆனால் இந்த எடுத்துக்காட்டு படத்தை காணவும் படம் 19 மற்றும் ல் கொடுக்கப்பட்டுள்ள r எனும் ஆரம் கொண்ட இந்த தனிப்பட்ட கயிற்றுப் புரியின் இந்த 3 சமமான கயிற்றுப் புரி ஒரு கடத்தியின் பெருக்கவேற்ற சராசரியை கண்டுபிடிக்க போகிறோம் சரியா எனவே இந்த அமைப்புவடிவாக்கத்தின் பெருக்கவேற்ற சராசரியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த அமைப்புவடிவாக்கம் சரியா Ds எனும் இந்த எளிமையான ஒன்றிற்கு கண்டுபிடிக்க சம ஆரம் கொண்ட அனைத்து கடத்திகளையும் கருத்தில் கொள்ளவேண்டும் எனவே இந்த எடுத்துக்காட்டை கருத்தில் கொள்க இந்த கடத்திகள் எனவே இங்கிருந்து அங்கு உள்ள தூரம் 2r எனில் Ds என்பது r1 க்கு சமம் ஆகும் எனவே இங்கிருந்து அங்கு உள்ள தூரம் 2r எனில் DS என்பது r1 க்கு சமம் ஆகும் இந்த கடத்தியை காணவும் அது r1 ஆகும் ஆனால் மீதமுள்ளது 2r ஆகும் 2r1 தயவுசெய்து இதனை 2r1 பெருக்கல் என்று கொள்ளாதீர்கள் ஏனன்றால் அது 1 அடுக்கு 3 என்ற விகிதத்தில் தவுறு ஆகும் எனவே DS என்பது r1 என்பது 0 7788 க்கு சமம் என்பதை உங்களால் காண முடியும் மற்றும் இதனை சுருக்கினால் DS என்பது 1 46 r ஆகும் ஆனால் உங்கலாள் இதுபோன்ற அமைப்புவடிவாக்கம் காண முடியும் எனவே இரண்டாவதாக 4 கடத்திகள் சரியா எனவே அணைத்து கடத்திகளும் ஒரே அளவிலான ஆரத்தை கொண்டுள்ளது சரியா எனவே இந்த முறை நாம் Ds ன் பெருக்கவேற்ற சராசரியினை கண்டுபிடிக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக இந்த கடத்தியை கருத்தில் கொள்க எனவே இது r1 எனில் இங்கிருந்து இந்த கடத்திக்கு இடையேயான தூரம் 2r மற்றும் இங்கிருந்து இந்த கடத்திக்கு இடையேயான தூரம் 2r இந்த இரண்டு கடத்திகளுக்கு இடையே 2√2 r ஏனெனில் இது 2r மற்றும் இது 2r ஆகும் எனவே இந்த மூலைவிட்டதை எடுத்துக்கொள்வோம் எனவே இது 2r ன் வர்க்கமூலம் கூட்டல் 2r ன் வர்க்கம் எனவே இது 2 √2 பெருக்கல் r ன் அடுக்கு 14 ஆகும் எனவே r1 0 7788r எனவே 0 7788r எனவே இது r ன் அடுக்கு 4 ஆகும் எனவே 0 7788 பெருக்கல் 8 √2 பெருக்கல் r அடுக்கு 14 ஆகும் ஆகையால் Ds 1 722 r சரியா எனவே இதுதான் நமது விடை நமது பெருக்கவேற்ற சராசரி ஆரம் இது 3 அமைப்புவடிவாக்கத்தை கொண்டள்ளதனால் மற்றும் இந்த அமைப்புவடிவாக்கத்தை போன்று இருந்தால் இந்த அமைப்புவடிவாக்கம் போன்று இருக்கும் சரியா எனவே அடுத்து மற்றொரு எடுத்துக்காட்டை நாம் எடுப்போம் அதன் பிறகு அடுத்த அத்தியாயத்தின் அடுத்த தலைப்புக்கு செல்வோம் எனவே எடுத்துக்காட்டாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் முதலில் நீங்கள் ஒரு 3 அலைமுக அன்டிரான்ஸ்போஸ்டு ஆற்றல் செல்லும் கம்பி மற்றும் ஒரு தொலைபேசி கம்பியை பார்க்கிறீர்கள் வலதுபுறத்தில் உள்ள படத்தை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் பின்னர் காட்டப்பட்ட அதே கோபுரத்தில் கம்பி ஆதரிக்கப்படுகிறது இதனை படம் 20 ல் இங்கே இதனை நான் பின்னர் விளக்குகிறேன் ஒரு மின் தொடா கம்பியில் 50 ஹெர்ட்ஸ் சமனுறு மின்னோட்டம் அல்லது ஒரு அலைமுகத்திற்கு 150 ஆம்பியர் அளவு 150 ஆம்பியரைக் கொண்டுள்ளது தொலைபேசி கம்பிக்கு நேரடியாக அலைமுகம் c க்கு கீழ் உள்ளது இந்த தொலைபேசியில் ஒரு கிலோமீட்டரில் உருவாகும் மின் அழுத்தத்தை கண்டுபிடிக்கவும் இப்பொழுது இதுதான் கணக்கு இதுதான் நமது 3 அலைமுக அன்டிரான்ஸ்போஸ்டு ஆற்றல் செல்லும் கம்பி எனவே இதுதான் கிடைமட்ட அமைப்புவடிவாக்கம் இது a b c 3 அலைமுகம் a மற்றும் b க்கு இடையேயான தூரம் 4 மீட்டர் ஆகும் மற்றும் b மற்றும் c க்கு இடையேயான தூரம் 4 மீட்டர் மற்றும் a மற்றும் c க்கு இடையேயான தூரம் 8 மீட்டர் மற்றும் இந்த தொலைபேசி கம்பி c எனும் கடத்திக்கு கீழ் உள்ளது சரியா எனவே இங்கே கொடுக்கப்பட்ட தொலைபேசி கம்பி அலைமுகம் c க்கு கீழ் உள்ளது மற்றும் இது சமச்சீர் ஆகும் எனவே இது T1 T2 தொலைபேசி கம்பிகள் ஆகும் எனவே இந்த இரண்டு கம்பிகளுக்கு இடையேயான தூரம் 1 2 மீட்டர் ஆகும் அப்படி என்றல் இந்த மைய்யபுள்ளியில் இருந்து இந்த புள்ளி வரை 0 6 மற்றும் இந்த பக்கம் 0 6 சரியா முறையே நம்மால் தூரத்தை கணக்கிட முடியும் Db1 Db2 Da1 Da2 ஆகிய தூரங்களை கணக்கிட வேண்டும் எனவே இங்கே இந்த தூரம் 4 மீட்டர் என்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த தூரம் 0 6 மீட்டர் ஆகும் எனவே இயற்கையாக இந்த தூரம் 4 கழித்தல் 0 6 அதாவது 3 4 மீட்டர் எனவே நாம் Db1 Db2 Da1 Da2 கணக்கிடட வேண்டும் என்பதால் Db2 நமது Db2 4 62 42 இதுதான் நமது Db2 சரியா எனவே நீங்கள் இங்கிருந்து இங்கு எடுத்துக்கொண்டால் அது 4 6 ஆகும் இங்கிருந்து இங்கு செங்கோண முக்கோணமாகவும் இருக்கும் எனவே இங்கிருந்து இங்கு இது 4 ஆகும் எனவே இது உங்கள் 4 6 ஏனெனில் இது 4 மற்றும் இது 0 6 ஆக இருப்பதால் நீங்கள் 6 096 மீட்டரைக் கணக்கிடலாம் இதேபோல் நீங்கள் Db1 ஐ கணக்கிடலாம் எனவே இங்கிருந்து இங்கு இது 3 4 ஆகவும் இங்கிருந்து இங்கு இது 4 ஆகவும் உள்ளது எனவே வர்க்கமூலம் 3 42 42 5 25 மீட்டருக்கு சமம் இதேபோல் நீங்கள் இங்கிருந்து இங்கு Da2 ஐக் கணக்கிட்டால் a முதல் c வரை இது 8 மற்றும் இது 0 6 ஆகும் எனவே இது 8 62 மற்றும் இந்த செங்குத்து 42 ஆக உள்ளது இது 9 484 மீட்டர் உள்ளது இதேபோல் Da1 நீங்கள் Da1 ஐ கணக்கிடலாம் இதுவரை கணக்கிட்டது 4 இங்கிருந்து இங்கே 3 4 ஆகும் எனவே இங்கிருந்து மொத்தம் இது 7 எனவே வர்க்கமூலம் 7 42 கூட்டல் செங்குத்து இது கொடுக்கப்பட்டுள்ளது 4 எனவே இது கூட்டல் 42 என்பது 8 41 மீட்டருக்கு சமம் எனவே இந்த தூரங்கள் அனைத்தும் கணக்கிடப்பட்டுள்ளன எனவே நீங்கள் செய்தபின் எல்லா தூரங்களையும் முதலில் கணக்கிட வேண்டும் பின்னர் படம் 20 இலிருந்து இது உங்கள் படம் 20 படம் 20 லிருந்து கடத்திகள் T1 மற்றும் T2 ஆகியவற்றுக்கு இடையேயான கற்றைத் தொடர்பு கடத்திகள் T1 மற்றும் T2 ஆகியவற்றால் அதாவது தொலைபேசி இணைப்புகள் கடத்தி சரியா மின்சாரம் Ia காரணமாக அதே சூத்திரத்தை நாம் λ12 ஐப் பயன்படுத்துவோம் கடத்திகள் T1 மற்றும் T2 ஆகியவற்றுக்கு இடையேயான கற்றைத் தொடர்பு அடைப்புக்குறிக்குள் Ia எழுதப்பட்டுள்ளது மின்சாரம் Ia 0 4605 Ia log Da2 Da1மில்லி வெபர் டன்களுக்கு சமமான தற்போதைய Iais காரணமாகும் ஒரு கிலோமீட்டருக்கு சரி இதேபோல் இது உங்களுடையது இது உங்கள் Da2 Da1 சரியா மற்றும் இதன் காரணம் Ia ஆகும் இதேபோல் தற்போதைய Ib காரணமாக கடத்திகள் T1 மற்றும் T2 ஆகியவற்றுக்கு இடையேயான கற்றைத் தொடர்பு இதுதான் இந்த கடத்தி தற்போதைய Ib சுமந்து செல்லும் கட்டத்தில் உள்ளது எனவே இது மின்சாரம் காரணமாக உங்கள் கடத்திகளான T1 மற்றும் T2 க்கு இடையிலான கற்றைத் தொடர்பாகும் Ib 0 4605 Ib log Db2 Db1 ஒரு கிலோமீட்டருக்கு மில்லி வெபர் டன் இப்போது அடுத்தது Dc1 சமமாக இருப்பதால் இது இந்த Dc1 அதாவது இந்த தூரம் மற்றும் இந்த தூரம் அதாவது c to T1 மற்றும் c to T2 என நாம் c ஐ T1 Dc1 மற்றும் c to T2 Dc2 என அழைத்தால் இந்த 2 தூரங்களும் ஒரே மாதிரியானவை ஆகையால் Dc1 Dc2 என்பதால் λ12 0 ஆக இருக்கும் ஏனெனில் அந்த வகையில் அது மடக்கை Dc1 Dc2 Dc1 ஆக இருக்கும் ஆனால் Dc1 Dc2 ஆக அது 0 ஆக இருக்கும் எனவே நேரடியாக நாம் அந்த λ12 0 இது சமச்சீர்மையிலிருந்து மட்டுமே ஏனென்றால் இங்கிருந்து இங்கிருந்து இங்கே இங்கிருந்து Dc c to T1 அதாவது Dc1 மற்றும் c to T2 Dc2 இந்த 2 தூரங்களும் ஒரே மாதிரியானவை எனவே இது 0 சரியானது எனவே மொத்த மின்சாரத்தின் காரணமாக T1 மற்றும் T2 க்கு இடையிலான மொத்த கற்றைத் தொடர்பு சரியா மொத்த கற்றைத் தொடர்பு எனவே இது மொத்த கற்றைத் தொடர்பு λ12 λ12 λ12 λ12 λ12 எப்படியும் 0 ஆகையால் இந்த 2 கூற்றுகளை நீங்கள் பிரதியிடுகிறீர்கள் λ12 மற்றும் λ12 சமம் மற்றும் இந்த 2 கூற்றுகளும் சமம் மற்றும் λ12 0 எனவே அது மில்லி வெப்பர் டோன்ஸ் பெர் கிலோமீட்டர் சரியா இப்போது நேர்மறையான தறுவாய் வரிசை முறைக்கு Ia ஐ குறிப்பாதாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஆகையால் Ib Ia கோணம் 1200 க்கு சமமாக இருக்கும் ஏற்கனவே பார்த்து விட்டதால் Ia Ib மற்றும் Ic ஆகியவற்றின் கட்டவரை படத்தை காட்டவில்லை எனவே இது புரிந்துகொள்ளக்கூடியது சரியா எனவே இந்த சமணுறு அமைப்பிறகு Ib என்பது Ia கழித்தல் 120 ஆகும் சரியா எனவே இந்த கோவையில் இதனை பிரதியிடவும் பிறகு λ12 0 4605 Ia log Da2 Da1 Ib பதிலாக Ia ∟ 1200 ஐ பிரதியிடுகிறோம் எனவே Ia ∟ 1200 மடக்கை Db2 Db1 மில்லி வெபர் ஒரு கிலோமீட்டர் சரியா நீங்கள் Ia வை பொதுவானதாக எடுத்துக்கொள்வோம் எனவே λ12 0 4605 மடக்கை Da2 Da1 1∟ 1200 மடக்கை Db2 Db1 மில்லி வெபர் பெர் கிலோமீட்டர் சரியா ஆகவே இவை Da2 Da1 Db2 Db1 தூரத்திற்கான கோவை அடுத்தது என்னவென்றால் கண நேர கற்றைத் தொடர்பு λ12 t √2 இன் சார்பாக வழங்கலாம் இது mod λ12 cos ⍵t 𝛼 கண நேர கற்றைத் தொடர்பு என்று கருதலாம் எனவே இது வர்க்கமூலம் λ12 √2λ12 ஏனெனில் இந்த λ12 அளவு எதுவாக இருந்தாலும் இது RMS மதிப்பு என்று நாம் கருதுகிறோம் √2 பெருக்கினால் அது உச்ச மதிப்பாக இருக்கும் அதனால்தான் cos 𝜔t 𝛼 ஆல் பெருக்கப்படுகிறது ஆகையால் தொலைபேசி கம்பியில் தூண்டப்பட்ட மின்னழுத்தம் என்னவென்றால் Vஐ பொறுத்து இதனை வகை படுத்துங்கள் இந்த மின்னழுத்த கோவையை √2 ω mod λ12 sin 12sin 𝜔t𝛼 வோல்ட் பெர் கிலோமீட்டருக்கு சமம் சரியா இந்த சமன்பாட்ட்டை வகைப்படுத்துவும் எனவே V ஐ √2 ω mod λ12 என்று எழுதலாம் பின்னர் இந்த கழித்தல் அடையாளம் உள்ளது எனவே நீங்கள் sin 𝜔t 𝛼 விற்கு பதிலாக cos 𝜔 t 𝛼 900 வோல்ட் பெர் கிலோமீட்டர் என்று எழுதலாம் எனவே நீங்கள் எழுதலாம் Vrms நீங்கள் Vrms ஐ எழுதினால் √2 இப்போது இருக்காது என்று எழுதலாம் பிறகு mod λ12 மற்றும் கோணம் 𝛼 900 எனவே கோணம் 𝛼 900 வோல்ட் பெர் கிலோமீட்டர் எனவே இதனை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் உண்மையில் நீங்கள் இங்கு எதைப் பெறுகிறீர்களோ இது அடிப்படையில் உங்கள் RMS மதிப்பு RMS மதிப்பு சரியா எனவே நீங்கள் கணநேர கற்றைத் தொடர்பு மூலம் RMS மின்னோட்டம் அல்லது மின்னழுத்தத்தை கண்டுபிடிக்கலாம் எனவே உங்கள் Vrms ω | λ12 | ∟α900 வோல்ட் பெர் கிலோமீட்டர் இப்போது λ12 நீங்கள் இந்த Da2 Da1 மற்றும் Db2 Db1 கோவையில் பிரதியிடுங்கள் பின்னர் 0 4605 என்று Ia ல் பிராட்டியிடவும் Ia வின் அளவு 150 ஆம்பியர் என்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே Ia ஐ மேற்கோளாக எடுத்துக்கொள்வோம் அது 150 கோணம் 0 டிகிரி இது நீங்கள் மடக்கையாக எழுதுகிறீர்கள் பின்னர் இந்த தூரங்கள் அனைத்தும் கணக்கிடப்படுகின்றன Da2 9 484 r சரியா Da2 9 48 Da1 8 41 கூட்டல் Db2 6 096 மற்றும் Db1 5 25 1∟ 1200 மில்லி வெப்பர் டன் பெர் கிலோமீட்டர் சரியா இதை எளிமைப்படுத்தினால் இதை எளிமைப்படுத்தினால் அது λ124 112 கோணம் மைனஸ் 70 6 டிகிரி மில்லி வெப்பர் பெர் கிலோமீட்டர் சரியா எனவே இது RMS மதிப்பு இந்த அளவு மற்றும் இது கோணம் எனவே ஆரம்பத்தில் நாம் cos 𝜔t 𝛼 λ12 என்று கருதுகிறோம் இது ஆரம்ப மதிப்பு 𝜔t 𝛼 என்று நாம் கருதுகிறோம் அதாவது உங்கள் α உண்மையில் 70 6 டிகிரி சரியா மற்றும் | λ12 | ன் RMS அளவு 4 112 மில்லி வெப்பர் டன் பெர் கிலோமீட்டர் ஆகும் ஆனால் இது இங்கே புரிந்துகொள்ளக்கூடியது என்பதால் இதனை இங்கு எழுதவில்லை எனவே Vrms என்பது ω| λ12 | ∟α 900 ஆக இருக்கும் ஏனெனில் இது உங்களுக்குக் கிடைத்த RMS மதிப்பு மின்னழுத்தத்தின் கூற்று ஆகும் ω | λ12 | ஒரு கிலோமீட்டருக்கு ω |λ12| ∟α900 வோல்ட் பெர் கிலோமீட்டர் ஆகும் எனவே இது நம் 50 ஹெர்ட்ஸ் அமைப்பு 112 பின்னர் α 70 60 900 மில்லி வெபர் ஆனால் இந்த உங்கள் 10 3 இது வோல்ட் பெர் கிலோமீட்டராக இருக்க வேண்டும் பின்னர் Vrms உண்மையில் ஒரு கிலோமீட்டருக்கு 1 291 கோணத்தில் 19 40 வோல்ட்டிற்கு சமம் எனவே இது உங்களுடையது இதுதான் இது உங்கள் பதில் சரியா மின் தூண்டலுக்கு செல்லும் முன் மேலும் சில எடுத்துக்காட்டுகளை காணலாம் ஆனால் நமக்கு போதிய நேரமில்லை எனவே பின்பாக மேலும் சில எடுத்துக்காட்டுகளை பின்பு காணலாம் மேலும் சில சுவாரசியமான கணக்குகளை தீர்க்கலாம் என்று நம்புகிறேன் சரியா எனவே அடுத்து ஆற்றல் செல்லும் கம்பி மின்தேக்குத் திறனை காணலாம் எனவே ஆற்றல் செல்லும் கம்பிகள் மின் அழுத்த வேறுபாட்டினாள் ஒன்றுக்கொன்று மின்தேக்குத் திறனை கொண்டிருக்கும் சரியா எனவே இந்த மின்தேக்குத் திறன் காப்பாசிட்டன்ஸ் மற்றும் இந்த மின் கடத்து திறன் இணைந்து ஆற்றல் செல்லும் கம்பியின் தடம்மாற்றி மின் ஏற்பு ஆகும் அனால் நான் ஏற்கனவே கூறியவாறு மின் கடத்து திறன் என்பது மின்கடத்தாப்பொருளின் பரப்பில் கசிவு காரணமாகும் மற்றும் இது சொற்பமானது எனவே நாம் மின் கடத்து திறனை பொருட்படுத்தப்போவது இல்லை மற்றும் மூன்றாவதாக ஒரு மருதிசை மின்னோட்ட மின்னழுத்தம் ஒரு ஆற்றல் செல்லும் கம்பியில் செலுத்தும்போது கம்பியின் மின்னோட்டமானது சிறுது மின்னோட்டத்தை இழுக்கும் இது லீட் மின்னோட்டம் ஆகும் இதற்கு இணைத்தட மின்தேக்கி பயன்படுத்தப்படும் எனவே இது உங்கள் ஆற்றல் செல்லும் கம்பியில் எதிர்வினை மின்திறனை செலுத்தும் எனவே பொதுவாக இதைத்தான் நமது நோக்கம் இப்போது ஒற்றைத் தறுவாய்மின்னோட்டதின் கம்பிகளுக்கிடையே மின்தேக்குத் திறன் மற்றும் கம்பி மற்றும் மின்னியல் நடுவகம் மின்தேக்குத் திறன் ஆகியவற்றை கணக்கிட ஒரு மின் கடைதியை சுற்றி மின்புலம் உள்ளது இது உங்களுக்குத் தெரியும் இந்த மின்னூட்டம் நமது மின்புலத்தின் ஆதாரம் ஆகும் சரியா எனவே நேர்மறை மின்னூட்டங்களிலிருந்து தொடங்கி எதிர்மறை மின்னோட்டத்தில் மின்புலம் முடியும் இதனை நீங்கள் பள்ளி இயற்பியல் படத்தில் படித்திருக்கலாம் சரியா எனவே கடத்தலுக்கு இடையேயான மின்தேக்குத் திறன் என்பது கத்தியின் ஆரத்தினை சார்ந்ததாகும் மற்றும் நமது இடைவெளி மற்றும் உயரம் தடித்திற்கு மேல் ஆகும் எனவே இவை விஷயங்கள் ஆனால் பின்னர் உயரத்தின் அந்த விளைவை கொள்ளளவுக்கு வலதுபுறமாகக் காண்போம் பின்னர் பார்ப்போம் எனவே வரையறை என்னவெனில் கடத்திகளுக்கு இடையேயான மின்தேக்குத் திறன் என்பது மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு அகையவற்றின் விகிதமாகும் உதாரணமாக இந்த படத்தை கருத்தில் கொள்ளுங்கள் இது ஒரு நீளமான சமமான மின்னோட்டம் கொண்ட கடத்தி ஆகும் எனவே மொத நீளத்திலும் சீரான நேர்மறை மின்னோட்டத்தை கருத்தில் கொள்ளுங்கள் எனவே மின்னோட்டம் சீராக பரவப்பட்டுள்ளது எனவே சீரான நேர்மறை மின்னோட்டதினை கருத்தில் கொள்ளுங்கள் இதனருகே வேறு கடத்தி இல்லை என்று கொள்ளலாம் எனவே இது சீராக பரப்பப்பட்டுள்ளது எனவே சுற்றளவில் மின்னோட்டம் எனவே ஆரச்சீர் மின்பாயக் கோடுகள் சரியா எனவே இதுதான் விஷயம் எனவே இது ஒரு மின்னோட்டம் செல்லும் கடத்தியாகும் அதின் சுற்றளவில் சீராக பரப்பப்பட்ட Q எனும் மின்னூட்டம் இந்த படத்தில் இந்த 2 புள்ளியில் கட்டப்பட்டதுள்ளது ஒன்று X1 மற்றொன்று X2 இங்கிருந்து தூரம் D1 மற்றும் இங்கிருந்து தூரம் D2 மற்றும் சரியா மற்றும் இது மின்பாயக் கோட்டின் மேற்பரப்பிலிருந்து செங்குத்தான சமமின்னழுத்தம் ஆகும் மற்றும் ஒருமைய உருளை கடத்தி ஆகும் எனவே இவை ஒருமைய உருளை சரியா அவற்றின் ஆரமம் மையமம் சமம் ஆகும் எனவே காஸ் தேற்றத்திலிருந்து கடத்தியின் அச்சிலிருந்து வலதுபுறம் y தொலைவில் உள்ள மின்சார புலம் தீவிரம் இங்கே எந்த தூரத்தையும் குறிக்கவில்லை என்பதை நாங்கள் அறிவோம் காஸியன் தேற்றத்திலிருந்து நீங்கள் எடுக்கும் எந்த தூரத்திலும் மீட்டருக்கு Eyq20y வோல்ட் இது சமன்பாடு 1 என்று எழுதலாம் எனவே இது ஒரு புதிய தலைப்பு எனவே மீண்டும் சமன்பாடு எண் 1 வலமிருந்து தொடங்குகிறது அங்கு q என்பது ஒரு மீட்டர் நீளத்திற்கு கடத்தியின் மின்னூட்டம் y என்பது மீட்டரில் உள்ள தூரம் 𝜖0 என்பது வெற்றிடத்தின் மின் தற்கொள்திறன் 𝜖0 8 854 10 12 பார்ட்ஸ் பெர் மீட்டர் ஃபாரட்கள் மற்றும் X1 X2 மையத்திலிருந்து D1 மற்றும் D2 தொலைவில் அமைந்துள்ளது இது கடத்தியின் மையத்திலிருந்து X1 மற்றும் X2 இதன் தூரம் D1 மற்றும் இது தூரம் D2 சரியா எனவே இந்த படத்தை பார்த்தால் X1 லிருந்து X2 நிலை உருளைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்தமனது மின்புலத்தில் ஒரு அழகு மின்னூட்டத்தினை X1 லிருந்து X2 ற்கு நகற்றும் பொழுது செய்யப்படும் வேலைக்கு சமம் ஆகும் எனில் நம்மிடம் ஒரு கூலொம்ப் மின்னூட்டோம் உள்ளது one Coulomb ஒப்பி charge நீங்கள் அதை கொண்டு வருகிறீர்கள் அது X2 முதல் X1 வரை நீங்கள் கொண்டு வரும் பொழுது செய்யப்படும் வேலைக்கு சமமான வேலையாகும் எனவே இதனதால்தான் உருளைகளை X1 லிருந்து X2 க்கு நகர்த்தும்பொழுது உருவாகும் மின்னழுத்தத்தமானது X2 முதல் X1 வரை கொண்டு செல்ல செய்யப்பட்ட வேலையாகும் V12 என்பது D1to D2 தொகைப்படுத்தும்பொழுது X1 என்பது 1 முதல் 2 வரை Eydy என்பது D1 முதல் dy க்கு சமம் ஆகும் மற்றும் 2Π 𝜖𝜖0y முதல் dy என்றாகும் எனில் V12 q20logD2 D1volt இது சமன்பாடு 2 எனவே V12 உண்மையில் X2 ஐ பொறுத்தவரை X1 இல் உள்ள மின்னழுத்தம் எனவே q நேர்மறை எனில் V12 நேர்மறை ஆகும் மற்றும் X1 மற்றும் X2 க்கு இடையான மின்னோட்டம் ஆகும் D2 D1 மற்றும் D2 D1 எனில் X2 என்பது X1 ஐ விட உயர் மின்னழுத்ததில் உள்ளது எனவே மாறு மின்னோட்டத்திற்கு V12 என்பது கட்ட திசையன் மின்னழுத்தம் மற்றும் q என்பது சைன் வடிவ மின்னூட்டத்தின் திசையன் பிரதிநிதித்துவம் ஆகும் இப்பொழுது அணி பரிமாண திண்ம உருளை கடத்தியின் மின்னழுத்த வேறுபாடாகும் எனவே இந்த படம் 2 சரியா சிதைவு இல்லையென்று கொண்டால் கடத்தியின் மின்னூட்டம் சீராக பரப்பப்பட்டுள்ளது என்றல் பின்வரும் மாறிலி q1 q2 முதல் qn வரை 0 ஆகும் இது சமன்பாடு 3 ல் கொடுக்கப்பட்டுள்ளது எனில் நம்மிடம் q1 q2 உள்ளது என்றல் பிறகு qk qi qm qn நம்மிடம் பல கடத்திகள் உள்ளன n வரையிலான கடத்திகல் உள்ளன உதாரணமாக m முதல் k Dkm வரை இதற்கு நேரெதிர் என்னவென்றால் Dkm k முதல் m வரை மற்றும் I முதல் m வரையேயான தூரம் Dim ஆகும் எனவே இது m வரை பல கடத்திகள் உள்ளன இப்போது படம் 2 இல் காட்டப்பட்டுள்ளபடி பல கடத்தி கடத்தி உள்ளமைவுக்கு சமன்பாடு 2 ஐப் பயன்படுத்தினால் இது படம் 2 மற்றும் இது உங்களுடையது இது உங்கள் சமன்பாடு 2 ஆகும் ஆனால் இப்போது இதனை ஒரு கத்திக்கு பயன்படுத்தினால் இதனை பல கடத்திகளுக்கும் பயன்படுத்த முடியும் கடத்தி m qm கூலொம்ப் பெர் மீட்டர் எனும் மின்னூட்டத்தை கொண்டுள்ளது என்று கொள்க Vki என்பது qm னால் ஏற்பட்ட மின்னழுத்த வேறுபாடு இது qm எனும் மின்னூட்டத்தினால் ஏற்பட்ட மின்னழுத்த வேறுபாடு ஆகும் எனவே இதனால்தான் நான் இதனை எழுதுகிறேன் Vki qm20ln மின்னழுத்தம் இது சமன்பாடு 4 ஆகும் இது சமன்பாடு 2 மற்றும் k m ஆகும் k m எனில் Dmm என்பது rm ஆகும் இங்கே k m அல்லது I m ஆகும் இப்பொழுது r m என்பது m வது கடத்தியின் ஆரம் ஆகும் இப்பொழுது நம்மிடம் n கடத்திகள் உள்ளன எனவே மேற்பொருத்துகை பயன்படுத்த வேண்டும் எனவே மேற்பொருத்துகை பயன்படுத்துவதன் மூலம் k மற்றும் i க்கு இடையேயான கடத்திகளுக்கு இடையேயான மின்னழுத்த வேறுபாடாகும் இது அணைத்து மின்னூட்டங்களாலானது மற்றும்Vki 1 2 Π𝜖𝜖0 Vki 120m 1Nqmln இப்பொழுது அனைத்தையும் இந்த சிக்மாவுக்குள் போடும்பொழுது m என்பது 1 முதல் m வரையேயான m கடத்திகளாகும் m என்பது 1 முதல் N வரை ஆகும் qm ln DimDkm வோல்ட் ஆகும் எனவே இது சமன்பாடு 5 எனவே விஷயங்கள் எளிமையானவை இது மிகவும் பொதுவானது இது k முதல் i வரை ஆகும் அதாவது நீங்கள் கணக்கிடும்பொழுது Vk முதல் i வரை q ன் கீழ் 2 Π𝜖𝜖0 சரியா இது மடக்கை Dim அதாவது Dim கீழ் Dkm இந்த அளவு மின்னோட்டம் இந்த சூத்திரம் சரியானது நீங்கள் அழைப்பது இங்கே n மின்னூட்டத்திற்கு பொதுமைப்படுத்தப்படுகிறது சரியா